மாணவர்களை வரவேற்கிறோம் உற்பத்தித் துறைக்கு பணி மூலதனத்தை வழங்குவதற்கான ஒரு முக்கிய ஆதாரமான வங்கி நிதி பற்றி விவாதித்து வருகிறோம்முந்தைய வகுப்பில் வங்கியில் உள்ள அடிப்படையான சிக்கல்கள் மற்றும் அதற்கான டாண்டன் கமிட்டியின் ஆய்வுகளும் ஏழு பரிந்துரைகளும் விவாதிக்கப்பட்டது டாண்டன் கமிட்டி கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளை பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம் பணி மூலதன மாற்றங்கள் எவ்வாறு கணக்கிடப்படும் என்பதைப்பற்றி தொழில் அல்லது உற்பத்தித் துறைக்கு வங்கிகளால் வழங்கப்பட வேண்டும் அவர்கள் 2 முக்கியமான கருத்துக்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால் மூலதன இடைவெளியைஅதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட வங்கி நிதி ஆகவே டான்டன் கமிட்டி முதலில் வங்கி WCG இன் செயல்பாட்டு மூலதன இடைவெளியைச் செயல்படுத்த வேண்டும் என்றும் அந்த இடைவெளியின் அடிப்படையில் மற்றும் சில முக்கியமான கூறுகளை காரணியாகக் கொண்டு வங்கிகளால் தொழிலுக்கு அல்லது அதிகபட்சமாக வழங்கப்படக்கூடிய அதிகபட்ச வங்கி நிதியை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் உற்பத்தித் துறையைச் சேர்ந்த நிறுவனங்கள் இப்போது அதை எவ்வாறு கணக்கிடுவது அல்லது வங்கிகளால் மூலதன நிதியை நிர்ணயிக்கும் செயல்முறை என்ன என்றும் அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் எனவே MPBF செயல்பாட்டு மூலதன இடைவெளி என அழைக்கப்படுகிறது செயல்பாட்டு மூலதன இடைவெளியை எவ்வாறு கணக்கிடுவது முதலில் நிறுவனம் தற்போதைய சொத்துக்களின் அளவை தற்போதைய கடன்களைக் கழிக்காமல் முன்வைக்குமாறு கேட்கப்பட வேண்டும் என்பதைப்பற்றி நாம் இங்கே பார்க்கப் போகிறோம் இதை நாம் மொத்த நடப்பு சொத்துகளின் மொத்த மூலதனம் என்று அழைக்கிறோம் எனவே அவர்கள் எவ்வளவு பணத்தை வைத்திருக்க விரும்புகிறார்கள் எவ்வளவு கடன் விற்பனை வேண்டும் எவ்வளவு சரக்கு வைத்திருக்க வேண்டும் எவ்வளவு சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் வைத்திருக்க வேண்டும் எவ்வளவு ப்ரீபெய்ட் செலவுகள் செய்ய விரும்புகிறார்கள் போன்ற இந்த நடப்பு சொத்துகள் அனைத்தும் நிறுவனங்களிடமிருந்து வங்கிகள் பெற வேண்டும் அதன் அடிப்படையில் ஜி ஏ மொத்த நடப்பு சொத்துக்களின் இந்த மொத்த தேவையிலிருந்து செலுத்த வேண்டிய கணக்குகளிலிருந்து வரும் தன்னிச்சையான நிதியிலிருந்து எவ்வளவு நிதியை அவர்கள் அடைய முடியும் என்று நிறுவனம் கேட்க வேண்டும் ஏனென்றால் முதன்மையானது என்பது தன்னிச்சையான நிதியிலிருந்து வரும் நிதிகள் இது மலிவான விலையில்லாத நிதி ஆதாரமாக கருதப்படும் நிறுவனங்கள் செலுத்த வேண்டிய கணக்குகளை அதிகபட்சமாகப் பயன்படுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும் முதலில் வங்கிகள் நிறுவனங்களுக்கு மூலதன இடைவெளி என்றால் என்ன என்று எடுத்துக் கூற வேண்டும் அவர்கள் கட்டமைக்க விரும்பும் தற்போதைய சொத்துக்களின் நிலை என்ன செலுத்த வேண்டிய கணக்குகளில் இருந்து எவ்வளவு நிதி வருகிறது மற்றும் இந்த விஷயத்தில் உழைப்பு மூலதன நிதி இடைவெளி எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் தற்போதைய சொத்துக்களிலிருந்து தற்போதைய பொறுப்புகளை அதாவது வங்கி நிதி அல்லது இதர தற்போதைய சொத்துக்கள் கணக்கின் மூலம் மூலதன இடைவெளி என்ன என்பதை கணக்கிட கற்றுக் கொடுக்க வேண்டும் 1975 அல்லது 76 அல்லது 80 களின் தொடக்கத்தில் கூட வங்கி நிதி தவிர வேறு தற்போதைய சொத்துக்களின் அளவை வைத்து தான் கணக்கிடப்பட்டது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய குறுகிய கால நிதி ஆதாரமாக தன்னிச்சையான நிதி தவிர ஒரு ஆதாரம் உள்ளது வங்கி நிதி மட்டுமே ஆகவே வங்கி நிதி தவிர வேறு தற்போதைய கடன்களை நீங்கள் கழித்தால் நாங்கள் செலுத்த வேண்டிய கணக்குகளை மட்டுமே கழிக்கிறோம் மற்றும் செலவுக் கடன் வேறு எதுவும் இல்லை காரணி இல்லை மோசடி இல்லை வழித்தோன்றல் நிதி எதுவும் இல்லை எனவே வங்கி நிதி தவிர வேறு தற்போதைய கடன்கள் கழிக்கப்பட வேண்டும் ஆகவே வங்கி நிதி தவிர வேறு மொத்த நடப்பு சொத்துக்கள் தற்போதைய கடன்கள் அல்லது செயல்பாட்டு மூலதன இடைவெளி என அழைக்கப்படும் ஒன்றை நீங்கள் விட்டுச்செல்கிறீர்கள் இது அவர்கள் செயல்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உழைக்கும் மூலதன இடைவெளி உதாரணமாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் மற்றும் மொத்த நடப்பு சொத்து என்று சொல்லலாம் உங்கள் 100 ரூபாய்க்கு செலுத்த வேண்டிய கணக்குகள் 30 ரூபாயாக கிடைக்கின்றன எனவே உங்கள் மூலதன இடைவெளி 70 ரூபாயாக இருக்கும் அந்த இடைவெளி கண்டுபிடிக்கப்பட்டவுடன் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் 3 முறைகளில் ஒன்றை நீங்கள் பின்பற்ற வேண்டும் முதல் முறை என்னவென்றால் இந்த முறையில் அதிகபட்ச நிதி வங்கிகள் வழங்கும் எந்தவொரு நிறுவனமும் மிகச் சிறந்த நிறுவனமாக இருந்தால் நல்ல ஊதியம் பெற்றவர் மிகவும் ஒழுக்கமான அமைப்பு நல்ல முறையில் விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அதிகபட்ச மூலதன நிதியை வழங்க முடியும் என்பதாகும் அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட வங்கி நிதிகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பது இங்கே பரிந்துரைக்கப்படுகிறது அடுத்த ஒரு வருடம் அல்லது ஒரு காலாண்டில் அல்லது 16 மாதத்தில் நீங்கள் எவ்வளவு மொத்த நடப்பு சொத்துக்களை வைத்திருக்க விரும்புகிறீர்கள் என்பதை மொத்த நடப்பு உறுதிப்படுத்துகிறது இது வங்கி நிதி தவிர மற்ற நடப்பு கடன்களைக் குறைவாகக் கூறுகிறது மூலதன இடைவெளியாக 25 நீண்ட கால மூலங்களிலிருந்து வர வேண்டும் மீதமுள்ள தொகை வங்கிகளிடமிருந்து வரும் மூலதன நிதியிலிருந்து வரும் இது அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட வங்கி நிதி என அழைக்கப்படுகிறது நீண்ட கால ஆதாரங்களில் இருந்து 25 இருக்க வேண்டும் எனவே உங்கள் தேவை 100 ரூபாய் என்றும் வங்கி நிதி தவிர தற்போதைய கடன்கள் 20 ரூபாய் என்றும் பொருள் எனவே இப்போது உங்கள் இடைவெளி 80 ரூபாய் என்றும் அந்த 25 இல் 20 ரூபாய் நீண்ட கால மூலங்களிலிருந்து வர வேண்டும் என்றும் பொருள் வங்கியால் 60 ரூபாயை வழங்க முடியும் இதன் பொருள் இந்த மொத்தத்தில் 60 ரூபாய் வங்கி நிதி என்று சொல்லலாம் 20 ரூபாய் ஒரு தன்னிச்சையான நிதி மேலும் 20 ரூபாய் என்பது நீண்டகால நிதி ஆகும் இது மூலதன நிதியைப் பிரிக்க டாண்டன் கமிட்டி பரிந்துரைத்த முதல் முறையின் கீழ் நிதி வழங்கப்பட வேண்டும் ஆனால் இந்த முறை அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட வங்கி நிதியைக் கணக்கிடுவதற்கான மிகவும் உன்னதமான முறையாக கருதப்படுகிறது இந்த முறையின் கீழ் பரிசீலிக்க தகுதியுள்ள மிகச் சில நிறுவனங்கள் சந்தையில் உள்ளன இது நிறுவனங்களின் அல்லது டாண்டன் கமிட்டி பணி மூலதன நிதியைச் செயல்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது என்று பொருள் எனவே இந்த முறையின் கீழ் தான் நாம் பொதுவாக ஜி ஏ மொத்த நடப்பு சொத்துக்களை உருவாக்குகிறோம் மொத்த நடப்பு சொத்தில் 25 நீண்ட கால மூலங்களிலிருந்து வர வேண்டும் 25 நீண்ட கால மூலங்களிலிருந்து கொண்டு வரப்பட தற்போதைய கடன்கள் வங்கி கடன்களைத் தவிர வேறு தற்போதைய கடன்கள் முதலில் கழிக்கப்பட வேண்டும் மீதம் உள்ளவற்றை அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட வங்கி நிதி என்று நாம் அழைக்கிறோம் ஏனென்றால் நீண்ட கால மூலங்களிலிருந்து வரும் நிதி நீண்ட கால ஆதாரங்களுடன் ஒப்பிடும்போது இந்த முறையின் கீழ் இருக்கும் பின்னர் மூன்றாவது முறையைப் பற்றி பேசுகிறோம் இந்த முறை மிகவும் கடுமையானது இதை செயல்பாட்டு மூலதன நிதியை அனுமதிப்பதற்காக வாங்கி கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டிய ஒன்றாகும் சந்தையில் மிகச் சிறந்த நிதி ஒழுக்கம் இல்லாத நிறுவனங்களின் விஷயத்தில் அதன் பணப்புழக்கம் மற்றும் நம்பகத்தன்மை நிலை ஆகியவை சந்தேகத்திற்குரியவை என்று கருதக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த முறையை நாம் பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த முறையின் கீழ் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நிறுவனத்திலிருந்து ஜி ஏ மொத்த நடப்பு சொத்துக்களைக் கணக்கிட வேண்டும் பின்னர் உண்மையான நடப்பு சொத்தை கழித்தல் என்பது மொத்த நடப்பு சொத்துகளிலிருந்து நாம் கண்டுபிடிக்க வேண்டும் உண்மையான நடப்பு சொத்துக்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே மொத்த நடப்பு சொத்துகளிலிருந்து உண்மையான நடப்பு சொத்துக்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது முக்கிய நடப்பு சொத்துகள் எனக் கருதப்படும் ஒன்றை நாம் கழிக்க வேண்டியிருக்கும் அது என்னவென்றால் அது தான் கோர்க் கரெண்ட் ஆசெட்ஸ் முக்கிய நடப்பு சொத்துக்கள் என்பது எப்போதும் நிறுவனத்தால் பராமரிக்கப்படும் அந்த அளவிலான சரக்கு எப்போதுமே பராமரிக்கப்படும் அதிக அளவு கடன் விற்பனை ஆனால் எப்போதுமே அதிக அளவு பணம் எப்போதும் இருக்கும் என்று பொருள் எனவே நிலையான சொத்துக்களைப் போலவே தற்போதைய சொத்துகளின் குறைந்தபட்ச அளவை நாம் பராமரிக்கிறோம் என்றால் அவற்றை நாம் கோர் கரெண்ட் ஆசெட்ஸ் கணக்கிட உதவும் கணக்குகள் ஆகும் இப்போது இந்த ஆர் ஏ க்குஅதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட வங்கி நிதி உரிமை எனவே முதல் முறையின் கீழ் 25 நீண்ட கால ஆதாரங்கள் நீண்ட கால நிதி ஆக வர வேண்டும் ஆனால் வங்கி நிதி தவிர மற்ற தற்போதைய கடன்களிலிருந்து வரும் தற்போதைய மொத்த நடப்பு சொத்துகளின் நிதிகள் 25 ஜி க்கு இருக்காது என்று பொருள் ஆனால் அது மொத்த நடப்பு சொத்துக்கள் தற்போதைய பொறுப்புகள் ஆக இருக்க வேண்டும் என கணக்கிட்டால் நிச்சயமாக இந்த 25 முதலாவது முறையின் 25 ஐ விட பெரியதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் 25 நிச்சயமாக உண்மையான நடப்பு சொத்துகளான ஆர் சி ஏ 25 என்பது அதை நாம் நீண்ட கால மூலங்களிலிருந்து பெற்று இருக்க வேண்டும் எனவே மிகக் குறைந்த தொகை மீதமுள்ளது இதன் பொருள் நீங்கள் வரவிருக்கும் தற்போதைய கடன்களைக் கழிக்க வேண்டும் என்பதே மிகக் குறைந்த தொகை மட்டுமல்ல இது வங்கிகளால் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட வங்கி நிதி வடிவத்தில் நிதியளிக்கப்படும் எனவே டாண்டன் கமிட்டி பரிந்துரைக்கும்மூன்றாவது வழிமுறை இதுவாகும் இந்த மூன்று முறைகளையும் நீங்கள் பார்த்தால் நீங்கள் முறை எண் ஒன்றைப் பின்பற்றி அல்லது முறை எண் 2 ஐப் அல்லதுமுறை எண் 3 ஐப் கணக்கிட்டால் அல்லது பின்பற்றினால் வழங்கப்பட வேண்டிய அதிகபட்ச வங்கி நிதியத்தின் வரம்பு 75 ஐ விட அதிகமாக GCA மொத்த நடப்பு சொத்துக்கள் இருக்காது டாண்டன் கமிட்டியின் பரிந்துரைகளின் அடிப்படை பரிந்துரை இதுதான் தற்போதுள்ள ஆதாரங்களுக்கு வங்கி நிதி தற்போதுள்ள ஆதாரங்களுக்கு துணைபுரிய வேண்டுமே அல்லாது அதற்கு ஈடான தாக இருக்கக் கூடாது சந்தையில் இயங்கும் சிறந்த நிறுவனங்களுக்கு கூட வழங்கக்கூடிய அதிகபட்ச வங்கி நிதி 75 வரை மட்டுமே இருக்க வேண்டும் 75 க்கு மேல் இருக்கக்கூடாது எனவே இந்த 3 முறைகளின் கீழ் எப்படியும் நீங்கள் கணக்கீடு செய்யலாம் அல்லது முதல் முறையைப் பின்பற்றலாம் அல்லது இரண்டாவது முறை அல்லது மூன்றாவது முறை என்று எந்த முறையைப் பயன்படுத்தினால் உங்களுடைய அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட வங்கி நிதி அதிகபட்சமாக 75 மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் முக்கிய பரிந்துரை ஆகும் டாண்டன் கமிட்டி சில முக்கியமான விஷயங்களை வழங்கியுள்ளது என்பதைப் பற்றி இப்போது அறிந்து கொண்டோம் 4 முக்கியமான சிக்கல்கள் 7 பரிந்துரைகள் அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட வங்கி நிதியைக் கணக்கிடும் 3 முறைகள் கொடுக்கப்பட்ட உள்ளன 70 களில் அதாவது அவர்கள் நீண்ட காலத்திற்குத்முன்னர் அவர்கள் அளித்த பரிந்துரையை பற்றி நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம் தற்போதைய விகிதத்தை 2 1 லிருந்து 1 33 1 ஆகக் குறைக்க வங்கிகள் ஒப்புக்கொண்டன எனவே இதன் பொருள் மூலதன நிதி அனுமதிக்கப்பட்ட தேதியில் தற்போதைய சொத்தின் நிலை 1 33 1 ஆக இல்லாவிட்டால் அதை விட அதிகமாக இருந்தால் உதாரணமாக அது 1 50 1 ஆக இருந்தால் நல்லது எனவே இதன் பொருள் என்னவென்றால் செயல்பாட்டு மூலதன நிதியை அனுமதித்த பிறகு தற்போதைய விகிதம் 1 50 1 ஆக இருக்க வேண்டும் அது 1 33 1 ஆக இருக்கக் கூடாது இந்த விகிதம் 1 33 என்ற நிலைக்கு குறைக்க அனுமதிக்கக் கூடாது அதாவது நிறுவனம் எல்லா நேரங்களிலும் பராமரிக்க வேண்டிய விகிதம் மற்றும் இந்த நிலை 1 50 க்கு பின்னால் எந்த நிறுவனத்தையும் 1 33 ஆகக் குறைக்க அனுமதிக்கக்கூடாது அது எந்த சூழ்நிலையிலும் அனுமதிக்கப்படாது எனவே பொதுவாக அதை பின்னால் நழுவ அனுமதிக்கக்கூடாது ஆனால் சில முக்கியமான சிக்கல்கள் இருந்தால் அப்போதே இதை குறைப்பதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும் அந்த வரம்பை எந்த விஷயத்தில் விரிவாக்கம் செய்ய நேரிடும் என்றால் ஒரு நிறுவனம் தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்தும் பொழுதோ அல்லது பல்வகை படுத்தும் பொழுது இந்த தற்போதைய விகிதத்தை 1 50 என்ற நிலையிலிருந்து 1 331 என்ற நிலைக்கு கொண்டு வர வாய்ப்புள்ளது அடுத்ததாக இரண்டாவது ஒரு நிறுவனம் தன்னுடைய முழு கொள்ளளவை அடையும் பொழுது அல்லது உபயோகப்படுத்தாத திறனையும் உபயோகப்படுத்தும் பொழுது இந்த மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தற்போதைய சொத்துக்களின் 1 50 முதல் 1 33 வரை உள்ள நிலை அசாதாரண விலை உயர்வு காரணமாக பணி மூலதனத்தின் தேவையை அதிகரிக்கிறது சில சமயங்களில் பொருளாதாரத்தில் விலைகளில் மாற்றங்கள் ஏற்படும்போது அந்த விஷயத்தில் செயல்பாட்டு மூலதனத்திற்கான அதிக தேவை ஏற்படுகிறது அந்த நேரத்தில் தற்போதைய சொத்துக்களின் உயர் மட்டத்தை வைத்திருப்பது விரும்பத்தக்கது அல்ல எனவே அந்த வரம்பு அல்லது அந்த விகிதத்தை தற்போதுள்ள 1 50 இலிருந்து 1 33 ஆகக் குறைக்கலாம் வங்கியின் ஒப்புதலுடன் தொடர்புடைய முதலீடு செய்வதற்கு அவர்கள் தங்கள் நிதியில் ஒரு பகுதியை அல்லது அதனுடன் தொடர்புடைய தொடர்பு நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்பினால் இந்த தளர்வு அனுமதிக்கப்படுகிறது பொது வைப்புத்தொகை குறைப்பு என்பது சட்டரீதியான தேவைகளின் கீழ் தேவைப்பட்டால் அவர்கள் தற்போதைய விகிதத்தை குறைத்து கொள்ள வாய்ப்புள்ளது நிறுவனம் பொது வைப்பு உதவியுடன் சில மூலதனத்தை அல்லது செயல்பாட்டு மூலதனத்தின் ஒரு பகுதியை திரட்டியிருந்தால் அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தற்போதைய விகிதத்தை குறைக்கும் வாய்ப்பினைப் பெறுகின்றனர் அவர்கள் திருப்பிச் செலுத்தப்படவேண்டிய கட்டாயத்திற்கு உள்ள நிறுவன நிலுவைகள் மற்றும் நிறுவனத்திற்கு அதிகமாக பணப்புழக்கம் தேவைப்பட்டால் அல்லது பத்திரங்களையும் பங்குகளையும் மீட்கப்பட வேண்டும் என்றால் நிறுவனத்திற்கு நிதி தேவை அவ்வாறான நிலையில் தற்போதைய சொத்துகளின் ஒரு பகுதியை 1 5 ஐ வைத்திருப்பதை குறைக்கலாம் வெளிநாட்டு நாணயக் கடன்கள் அல்லது பிற கால கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்காக 1 5 முதல் 1 33 வரை குறைக்க முடியும் இந்த விஷயத்தில் தன்னுடைய குழுமத்தில் உள்ள பலவீனமான நிறுவனங்களுக்கு மறுவாழ்வு அல்லது புத்துயிர் பெறுவதற்காக இந்த வரம்பை குறைக்க முடியும் குழுவில் பலவீனமான அலகுகளை மறுவாழ்வு செய்ய அல்லது புத்துயிர் பெற வேண்டிய தேவை ஏற்பட்டால் கூட 1 50 இன் நிலை 1 50 இலிருந்து குறைக்கப்படலாம் அல்லது தற்போதுள்ள மொத்த நடப்பு சொத்துகளின் நிலை தற்போதுள்ள நிறுவனத்தால் பராமரிக்கப்பட்டு 1 33 1 நிலைக்கு கொண்டு வரலாம் ஆனால் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இது 1 33 இலிருந்து தற்போதைய விகிதத்தின் வேறு எந்த குறைந்தபட்ச அளவிற்கும் கொண்டு வர அனுமதிக்கப்படாது குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நிறுவனத்தின் உடைய மற்றும் வங்கி என்னுடைய முக்கிய பொறுப்பாகும் வங்கி நிறுவனங்கள் எல்லா நேரங்களையும் பராமரிக்க வேண்டியது 1 33 1 ஆகும் அதன் பிறகு இந்த டாண்டன் கமிட்டிக்கு வங்கி நிதி வரலாற்றில் இரண்டாவது முக்கிய நிலை எவ்வாறு சார்ந்துள்ளது என்பது மூலதனத்தைப் பொறுத்தவரையில் மற்றொரு குழு இது கீழ் குழு குழு என்று அழைக்கப்பட்டது திரு கே சோரின் தலைவர் பதவி மற்றொரு குழுவானது உருவாக்கப்பட்ட சூழ்நிலையை மறுஆய்வு செய்வதோ அல்லது வங்கிகளால் உழைக்கும் மூலதன நிதியத்தின் நிலையை மறுபரிசீலனை செய்வதோ ஆகும் 1975 ஆம் ஆண்டில் வந்த டாண்டன் கமிட்டிஆய்வு செய்தது இந்தியாவில் வங்கிகளின் நிலையிலிருந்து செயல்படும் மூலதன நிதி என்ன ஆகவே அவர்கள் ஏப்ரல் 1979 இல் குழு நிறுவப்பட்ட தன்னுடைய ஆய்வு பணியை தொடங்கினர் ஆகஸ்ட் 1979 இல் அவர்கள் அறிக்கையைத் சமர்ப்பித்தனர் மேலும் அவர்களின் கண்காணிப்பில் இருந்து கண்டறியப்பட்ட முதல் குறைபாடு பணக் கடன் வரம்பின் குறைபாடுகள் பணக் கடன் வரம்பு என்பது சோர் குழுவின் முக்கிய அவதானிப்பாகும் நிறுவனங்கள் வங்கிகளுக்கு பணக் கடன் வரம்புக்கு விண்ணப்பிக்கும் போதெல்லாம் வங்கிகள் அவர்கள் கேட்ட தொகையை அனுமதித்தார்கள் தங்கள் தேவைகளுக்காக நிறுவனங்கள் வங்கியை அணுகிக் கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக அவர்கள் 1 மில்லியன் ரூபாய் கேட்கும் இடத்தில் 150000 அல்லது 1 5 மில்லியன் ரூபாயைக் கேட்டுப் பெற்றுக் கொள்கிறார்கள் மேலும் வங்கியும்1 5 மில்லியன் ரூபாயை அனுமதிக்கின்றனர் எனவே அந்த வரம்பில் பாதி பயன்படுத்தப்படாமல் உள்ளது என்றும் அந்த பயன்படுத்தாதஅளவு வீணாக உள்ளது என்றும் அது வங்கிகளுக்கு அழுத்தம் கொடுக்கிறது எனவே சிசி வரம்பில் சில வரம்புகள் உள்ளன அவை மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என்று அறிக்கை அளித்தனர் இந்த இடைவெளி அவர்கள் அனுமதித்த தொகைக்கும் பயன்படுத்தப்பட்ட தொகைக்கும் இடையிலான இடைவெளி என்றுக் கண்டறிந்தனர் ஏன் இப்படி ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது அந்த இடைவெளியின் சில காரணங்களையும் அவர்கள் கண்டறிந்தனர் மேலும் அந்த இடைவெளியின் காரணங்கள் வெவ்வேறு நேரங்களில் அவர்களுக்குத் தேவைப்படும் உச்ச நிலைக் கடன் ஆகும் அந்தத் தேவையின் நிறுவனங்களின் எப்போதாவது ஏற்படும் உச்ச நிலையில் கடன் தேவையாகும் உச்சநிலையை நிறுவனங்கள் தங்களுடைய தேவை என்று உச்ச நிலை தேவைகளை சித்தரிக்கின்றன ஆனால் ஆண்டு முழுவதும் நிலை உச்சத்தில் இல்லை இதை அவர்கள் உணர்ந்ததில்லை நிறுவனங்களில் தேவையும் மாறிக்கொண்டே இருக்கும் உற்பத்தி மற்றும் சந்தையில் விற்பனை உச்சத்தில் இல்லாதபோது தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கும் உண்மையான மூலதனத்தை விட மிகக் குறைவான பணி மூலதனம் நமக்குத் தேவை எனவே உச்சநிலை பராமரிக்கப்படாத அல்லது ஆண்டு முழுவதும் உச்ச மட்டத்தில் இந்த நிலை இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வங்கிகளால் அனுமதிக்கப்பட்ட தொகை மற்றும் பயன்படுத்தப்படாத தொகை ஆகியவற்றிற்கு இடையில் ஒரு இடைவெளி உள்ளது கடன் வாங்குபவர்களுக்கு உண்மையாகவே குறைவான தேவை இருக்கும் ஆனால் அவர்களின் மனதில் ஏற்படும் பொதுவான ஒரு எண்ணம் என்னவென்றால் வங்கிகள் நாம்கேட்கும் தொகையை கொடுக்காது என்பது ஆகும் வங்கிகளும் அதேபோல செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆகவே இவர்கள் தேவையைவிட எப்பொழுதும் அதிகமாக கேட்பார்கள் இதை புரிந்து கொண்ட நிறுவனங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது வங்கி குறைக்கும் என்று எதிர்பார்க்கக் கூடிய தொகையையும் சேர்த்து தன்னுடைய தேவையாக வங்கிக்கு விண்ணப்பிப்பார்கள் ஏனென்றால் அப்படி விண்ணப்பித்தால் மட்டுமே தனக்கு கிடைக்கும் தொகையை வைத்துக் கொண்டுசந்தையில் ஏற்படக்கூடிய எந்த விதமான சூழ்நிலையையும் கையாள முடியும் என்று நிறுவனங்கள் கருதுகின்றன

பொதுவாக நிறுவனங்களின் உழைக்கும் மூலதன நிதியத்தின் உயர் மட்டங்களை கடன் கணக்கின் மூலம் கேட்க முனைகின்றன ஏனென்றால் எந்தவொரு வங்கியும் சி சி செய்ய வேண்டும் என்பது வங்கிகளின் நிபந்தனை ஆகும் எனவே அந்தக் கணக்கு திரும்பப் பெறுவதைக் காட்டிலும் சில நேரம் 1000000 அனுமதிக்கப்பட்டால் எடுத்துக்காட்டாக 500000 திரும்பப் பெறப்படும் எனவே இதன் பொருள் கணக்கில் இருப்பு 500000 ஆக இருக்க வேண்டும் ஆனால் மீதமுள்ள தொகை 500000 ஆக இருக்கலாம் பின்னர் நிறுவனம் 600000 ரூபாய் வசூலித்தது எனவே 5 பிளஸ் 6 என்பது 1100000 ரூபாயாக மாறியது எனவே அந்த தொகை 1000000 ரூபாயிலிருந்து கீழே செல்வதை விட உபரியாக மாறியது எந்தவொரு பொருளாதார மாற்றம் ஏற்படும்போதும் ஏதாவது ஒரு பொருளாதார மாறிகள் காரணமாக அமையும் தேவை வழங்கல் நிலை அல்லது மூலப்பொருளின் தட்டுப்பாடு உழைப்பாளிஉழைப்பு மூலதனத் தேவைகள் மற்றும் அவற்றின் பயன்பாடு ஆகியவை காரணமாக பொருளாதார மாறுபாடுகளின் இயக்கத்தில் குறைபாடுகள் ஏற்படும் அவர்கள் பரிந்துரைத்த இரண்டாவது விஷயம் என்னவென்றால் மூலதனக் கடனை பிரபலப்படுத்த வேண்டும் 10 கோடி அல்லது அதற்கு மேற்பட்ட எந்தவொரு உற்பத்தி மூலதனக் கடனும் அல்லது எந்தவொரு உற்பத்தி மூலதனத் தேவையும் ரிசர்வ் வங்கி ஏற்றுக்கொண்டது என்பது அவர்களின் பரிந்துரையாகும் பின்னர் 80 பணி மூலதன கடன் வடிவில் வழங்கப்பட வேண்டும் மேலும் 20 சிசி வரம்பு தள்ளுபடி வசதியும் வழங்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களுடைய முக்கியமான பரிந்துரையாகும் மூன்றாவது விஷயம் பில்களை முறை எண் 3 இல் பரிந்துரைக்கப்பட்ட இந்த முக்கிய கருத்து என்ற முக்கிய கருத்தை கைவிட்டுவிட்டது தற்போதைய சொத்துக்களின் முக்கிய அளவை யாரும் உருவாக்கவில்லை இந்த கருத்து பயன்படுத்தப்படவில்லை என்று அவர்கள் கூறினர் எனவே இந்த கருத்தை கைவிட வேண்டும் என்பதன் பொருள் என்னவென்றால் முக்கிய நடப்பு சொத்துகள் மொத்த நடப்பு சொத்துகளாக மட்டுமே இருக்க வேண்டும் பின்னர் மொத்த நடப்பு சொத்துக்களுக்கு எப்படி நிதி அளிக்க வேண்டுமென்றால் ஓரளவு தன்னிச்சையான நிதியிலிருந்து நிதியளித்தல் ஓரளவு வங்கி நிதி உள்ளிட்ட குறுகிய கால நிதியிலிருந்து மற்றும் ஓரளவு நீண்ட கால ஆதாரங்கள் என்று பிரித்து அளிக்க வேண்டியிருக்கும் மூன்றாவது விஷயம் என்னவென்றால் வங்கிகள் காலாண்டு தகவல் முறையைத் தொடங்க வேண்டும் என்று கூற வேண்டும் எனவே அடுத்த 6 மாதங்களுக்கான அதாவது அடுத்த காலாண்டிற்கான வரம்பை அனுமதிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு பணி மூலதன வரம்பின் அனுமதித் தொகை உண்மையில் என்ன அவை எவ்வளவு பயன்படுத்தியுள்ளன இடைவெளி என்ன அந்த இடைவெளியை எவ்வாறு தவறவிட்டன என்பது பற்றி அடுத்த காலாண்டில் கவனிக்க வேண்டும் சோர் குழுவின் 3 முக்கிய பரிந்துரைகள் இவையாகும் எனவே இவை மூலதன நிதியத்தில் முக்கியமான 2 குழுக்கள் இன்று நாம் வங்கி செயல்பாட்டு மூலதன நிதி பற்றி பேசும்போது முதல் குழு டாண்டன் கமிட்டி இந்த 2 குழுக்களும் உண்மையில் நாட்டில் உள்ள வங்கி மூலதன நிதியை மாற்றியுள்ளன என்று நிச்சயமாகக் கூறலாம் டாண்டன் கமிட்டியின் விதிமுறைகளைப் பின்பற்றுவது கட்டாயமில்லை புதிய வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன புதிய முறைகள் பின்பற்றப்பட்டுள்ளன அல்லது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் செயல்பாட்டு மூலதனத்தைக் கண்டுபிடிப்பதற்கு வங்கிகளுக்கு இந்த புதிய விஞ்ஞான முறைகள் ஓரளவிற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கவை இன்றும் கூட பெரும்பாலான வங்கிகள் வெவ்வேறு தொழில்துறை பிரிவுகளுக்கான வரம்புகளைக் கண்டுபிடிக்க பல தடயங்களை டாண்டன் கமிட்டி பரிந்துரைகளிலிருந்து எடுத்துக்கொண்டு செயல்பாட்டு மூலதன நிதியை அனுமதிக்கின்றன அதிகாரப்பூர்வமாக இந்த டோண்டன் குழு பணவியல் கொள்கை 1990 வரை கட்டாயமாக்கப்படவில்லை ஆனால் 96 97 அக்டோபருக்குப் பிறகு இந்த பணவியல் கொள்கை அக்டோபர் 1996 இல் அறிவிக்கப்பட்டது 97 இல் அது முற்றிலும் திரும்பப் பெறப்பட்டது அதன்பிறகு இந்த நவீன முறைகள் தாராளமயமாக்கலுக்குப் மூலதன நிதியை அனுமதிக்கும் முறைகளைக் பின் உட்படுத்தின ஆனால் இந்த முறைகளைத் தவிர சில வங்கிகளும் இன்றும் கூட டாண்டன் கமிட்டி மிகவும் பிரபலமான முறை இன்றும் உள்ளது என்று அர்த்தம் இது மூலதன நிதியைச் செயல்படுத்துவதற்கும் அனுமதிப்பதற்கும் இரண்டாவது முறையாகும் செயல்பாட்டு மூலதன நிதியை அனுமதிப்பதற்கான தாராளமயமாக்கலுக்கு பிந்தைய பரிந்துரைக்கப்பட்டுள்ள பிற முறைகள் என்ன என்பது குறித்து ஒரு விவாதம் செய்வோம் இவை 3 முறைகள் முதல் முறை திட்டமிடப்பட்ட இருப்புநிலை முறை ஒவ்வொரு நிறுவனமும் 1 வருடத்திற்கு ஒரு திட்டமிடப்பட்ட இருப்புநிலைத் தாளைத் தயாரிக்கும்படி வங்கிகளால் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதாவது வங்கிகளிடம் கடன் பெறப்போகும் ஒவ்வொரு நிறுவனமும் திட்டமிடப்பட்ட இருப்புநிலைக் குறிப்பைத் தயாரிக்கக் வேண்டும் அடுத்த 1 ஆண்டை 1 2 3 மற்றும் 4 என வெவ்வேறு காலாண்டுகளாக பிரிக்க வேண்டும் பின்னர் காலாண்டு அடிப்படையில் திட்டமிட்ட இருப்புநிலைக் குறிப்பு தயாரிக்கவேண்டும்என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வங்கியின் நிறுவனத்திடம் காலாண்டு இருப்புநிலைகளைத் தயாரித்து தருமாறு கேட்க வேண்டும் காலாண்டு இருப்புநிலைக் குறிப்பில் மொத்த சொத்துத் தேவை எவ்வளவு தன்னிச்சையான நிதியிலிருந்து எவ்வளவு நிதி வருகிறது மற்றும் நீண்ட காலமாக உழைக்கும் மூலதன நிதியத்தின் பிற ஆதாரங்கள் ஆகியவற்றைக் கண்டறிய வேண்டும் இது வங்கி நிதி அனுமதிப்பதில் 1 முக்கியமான முறையாகும் இரண்டாவது முறை ஒரு பண வரவு செலவுத் திட்ட முறையாகும் பணி மூலதன நிதி பண வரவு செலவுத் திட்டத்தை வழங்கும் இரண்டாவது முறையாகும் பண வரவுசெலவுத் திட்டத்தை தயாரிக்க நிறுவனம் அறிவுறுத்தப்படுகிறார்கள் பண வரவுசெலவுத் திட்டத்தில் எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது எவ்வளவு பணம் கிடைக்கிறது உண்மையில் வங்கிகளிடமிருந்து எவ்வளவு பணம் வரும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது முறை வருடாந்திர வருவாய் முறை திட்டமிடப்பட்ட வருடாந்திர விற்றுமுதல் முறையை கணக்கிடுவதற்கு மொத்த வருடாந்திர மொத்த விற்பனை பண விற்பனை மற்றும் கடன் விற்பனை மற்றும் கலால் வரி ஆகியவை எடுக்கப்பட வேண்டும் திட்டமிடப்பட்ட வருடாந்திர வருவாய் என்பது கடன் உட்பட மொத்த வருடாந்திர மொத்த விற்பனை கடன் விற்பனை மற்றும் கலால் வரி ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் திட்டமிடப்பட்ட வருடாந்திர வருவாயின் ஒரு சதவீதமாக செயல்பாட்டு மூலதன நிதி செயல்பட வேண்டும் எனவேஇதுதான் வாங்கி தொழில்துறைக்கு தாராளமயமாக்கலுக்கு பிந்தைய மூலதன நிதி கடன் வழங்குவதற்கான 3 முறைகள் ஆகும் திட்டமிடப்பட்ட இருப்புநிலை முறை பண வரவு செலவுத் திட்டம் வருடாந்திர வருவாய் முறை ஆகிய முறைகள் உள்ளன பல விஷயங்கள் தாராளமயமாக்கலுக்குப் பின் மாறிவிட்டன என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் ஆனால் டாண்டன் கமிட்டி முறைகள் இன்றும் கூட பொருத்தமானவை மற்றும் பல முறை வங்கி அந்த முறைகளைக் குறிப்பிடுகிறது மிகவும் பிரபலமாக இரண்டாவது முறை வெவ்வேறு நிறுவனங்களின் செயல்பாட்டு மூலதன நிதிக்கு உழைக்க வங்கிகளால் பயன்படுத்தப்படுகிறது செயல்பாட்டு மூலதன நிதி வழங்கும் கொள்கையைப் பற்றி பேசுவோம் எனவே செயல்பாட்டு மூலதன நிதியை வழங்க வங்கிகளின் கொள்கைகள் என்ன என்பதை அறிய பொதுவாக கடன் வாங்குபவர்கள் 2 பரந்த பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம் சிறிய அளவிலான கடன்கள் மற்றும் நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான கடன் வாங்குபவர்கள் சிறிய அளவிலான கடன் வாங்குபவர்களைப் பொறுத்தவரை 5 கோடி வரையிலான வரம்புகளைப் பற்றி பேசுகிறோம் பணி மூலதனத் தேவை 5 கோடி முதல் அல்லது 5 கோடி வரை இருந்தால் எளிய மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்பது பொருள் மொத்த அளவைப் பற்றி பேசும்போது நிறுவனத்தின் சொத்தின் அளவு 5 கோடி வரை இருந்தால் அல்லது நிறுவனம் 5 கோடி அளவைக் கொண்டிருக்கிறதா என்று நிறுவனத்தைப் பற்றி ஒரு எளிய மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் சொத்துக்கள் மற்றும் கடன்களின் மொத்த கிடைக்கும் தன்மையை மதிப்பிடுவதன் மூலம் எளிய மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் செயல்பாட்டு மூலதன நிதியத்தின் தேவை கண்டறிய முடியும் மேலும் அதற்கு தகுந்தார்போல் நிதியை அனுமதிக்க முடியும் ஆனால் நிறுவனத்தின் அளவு 5 கோடிக்கு மேல் இருந்தால் திட்டமிடப்பட்ட இருப்புநிலை முறையை வங்கிகள் பின்பற்ற வேண்டும் திட்டமிடப்பட்ட இருப்புநிலை தயாரிக்க சொல்லிக் கேட்க வேண்டும் பின்னர் திட்டமிடப்பட்ட இருப்புநிலை அடிப்படையில் நிதி அவர்களுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் இப்போது இது ஆச்சரியமாக இருக்கிறது வங்கி நிதியத்தின் முக்கிய கூறுகள் வங்கி நிதி பற்றி பேசினோம் 2 முக்கியமான குழுக்கள் டாண்டன் கமிட்டி பற்றி பேசினோம் பின்னர் தாராளமயமாக்கலுக்குப் பிந்தைய மற்றும் இந்த முக்கியமான விஷயங்களைத் தவிர்த்து செயல்படும் மூலதனத் தேவையை பூர்த்தி செய்வதற்கான வங்கி நிதியை அனுமதிக்கும் முறைகள் பற்றி பேசினோம் பல்வேறு கடன் வாங்குபவர்களுக்கும் வெவ்வேறு துறைகளுக்கும் வங்கி நிதி எவ்வாறு வழங்க முடியும் என்பதையும் நான் 3 4 முக்கியமான பிற விஷயங்களைப் பற்றி விவாதிப்பேன் உதாரணமாக இங்கே இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஏற்றுமதி கடன் ஏற்றுமதி துறையில் பணிபுரியும் நிறுவனங்கள் இந்தியாவில் தயாரிப்புகளை உற்பத்தி செய்கிறவர்கள் கைத்தறி கைவினைப்பொருட்கள் எதையும் கூறலாம் அவர்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்கிறார்கள் மற்றும் அவற்றின் உற்பத்தி பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறதென்றால் அது ஏற்றுமதி செய்யப்படுகிறது எனவே அவை ஏற்றுமதி நிறுவனங்களாகக் கருதப்படுகின்றன அவை உற்பத்தி செய்கின்றன அவை ஏற்றுமதி செய்கின்றன ஆகவே அவர்களுக்கு ஏற்றுமதி கடன் என்பது வங்கிகளுடன் கிடைக்கும் மொத்த மூலதன நிதிகளில் 12 வங்கிகளால் வழங்கப்படுகிறது என்பது ரிசர்வ் வங்கியின் ஆலோசனையாகும் 12 ஏற்றுமதி துறைக்குச் செல்ல வேண்டும் இந்தியாவில் இருந்து தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்வதில் ஈடுபடுபவர்களுக்கு அதாவது 12 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதாகக் கூற வேண்டும் என்பது ரிசர்வ் வங்கியின் ஆணையாகும் அவர்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்கிறார்கள் மற்றும் அவற்றின் உற்பத்தி பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறதென்றால் அது ஏற்றுமதி செய்யப்படுகிறது எனவே அவை ஏற்றுமதி வீடுகளாகக் கருதப்படுகின்றன அவை உற்பத்தி செய்கின்றன அவை ஏற்றுமதி செய்கின்றன ஆகவே அவர்களுக்கு ஏற்றுமதி கடன் என்பது வங்கிகளுடன் கிடைக்கும் மொத்த மூலதன நிதிகளில் 12 வங்கிகளால் வழங்கப்படுகிறது என்பது ரிசர்வ் வங்கியின் ஆலோசனையாகும் 12 ஏற்றுமதி துறைக்குச் செல்ல வேண்டும் 12 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதாகக் கூற வேண்டும் இந்தியாவில் இருந்து தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்வதில் ஈடுபட்டுள்ளவர்கள் எனவே இப்போது சொல்வது என்னவென்றால் இந்தியத் தொழில்துறை நிறுவனங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அவர்கள் வங்கி நிதியை மெதுவாக சார்ந்து இருப்பதைக் காட்டிலும் மற்ற மூலங்களிலிருந்து பணி மூலதனத் தேவைக்கான நிதியை எவ்வாறு உருவாக்குவது என்பதை அறிய முயற்சிக்க வேண்டும் சிசி வரம்பு மிகவும் விலையுயர்ந்த மூலமாகும் ஆனால் இதுவங்கிகளுக்கு மிகவும் விலை உயர்ந்தது மற்றும் வங்கிகளின் அழுத்தத்திற்கு ஒரு காரணம் என்று கூறலாம் இப்போது ரிசர்வ் வங்கி கடன் வாங்குபவர்களை ஒழுங்குபடுத்த விரும்புகிறது நிறுவனங்கள் மூலம்தன நிதிபெற விரும்பினால் சிசி வரம்பை விட மூலதனக் கடன் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டும் பின்னர் கூட்டமைப்பு என்பது எந்தவொரு நிறுவனத்துக்கும் மூலதனத் தேவைகள் மிக அதிகமாக இருக்கும்போது எந்தவொரு வங்கியும் தான் மட்டும் அவற்றின் மொத்தத் தேவைக்கு நிதியளிப்பது நல்லதல்ல மாறாக 1 வங்கிக்கு மேல் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி நிதியளிக்க முயலவேண்டும் அவர்கள் அந்த நிறுவனத்தின் அல்லது அந்த குழுவின் செயல்பாட்டு மூலதன தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் சிண்டிகேஷன் என்பது கூட்டமைப்பின் வேறுபாடு என்னவென்றால் கூட்டமைப்பின் கீழ் கடன் தேவைப்படுவோர் வங்கியை அணுகி கடன் பெறுவது ஆகும் ஆனால் இதில் கடனாளர் ஒரு வங்கியை அணுகி கடன் பெற விரும்புவார் ஆனால் அந்த வங்கியோ கூட்டமைப்பு ஏற்படுத்தி பங்காளிகளை தீர்மானிப்பார்கள் எந்தெந்த விதத்தில் எந்தந்த வங்கிகள் கடன் வாங்குவதற்கு உதவ போகிறார்கள் என்பதை ஒரு குழுவாக இருந்து அந்த வங்கியே கடன் வாங்குபவருக்கு தீர்மானித்து கொடுப்பதாகும் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் கடன் வாங்கியவரால் வெளிச்சமாக இருக்கவில்லை பின்னர் இந்த அமைப்பு கூட்டமைப்பிலிருந்து சிண்டிகேஷனாக மாற்றப்பட்டது இந்த விஷயத்தில் கடன் வாங்குபவர் ஒரு வங்கியைத் தொடர்புகொள்வார் அதனிடம் எங்கள் தேவை இதுவாகும் என்று குறிப்பிடுவார் அவர்களால் முழு தொகையையும் தனி ஒரு வங்கியாக பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் பின்னர் வங்கி ஒரு சிண்டிகேட் உருவாக்கும் மற்ற வங்கிகளுடன் ஆலோசிக்கும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய பங்கேற்கும் மற்ற வங்கிகள் இவை என்று கடன் வாங்குபவருக்கு அறிவித்து விடும் இந்த கூட்டாளர்களுடன் நீங்கள் வசதியாக இருக்கிறீர்களா அல்லது வசதியாக இல்லையா என்பதைப் பார்க்க உங்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் மொத்த சிண்டிகேஷனின் தெரிவிப்பது மற்றும் சம்பந்தப்பட்டிருப்பதாகக் கூறுகிறார் அந்த சிண்டிகேஷனில் விதிக்கும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளைப் பற்றி அறிந்து கொள்வது வெளிப்பாடு வரம்பு இப்போது இது ஒரு மிக முக்கியமான கேள்வி வெளிப்பாடு வரம்பு என்பது மொத்த வங்கி நிதிகளில் எவ்வளவு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் உழைக்கும் மூலதன நிதி தொழில்களுக்கு வங்கிகளால் பணி மூலதன நிதியமாக எவ்வளவு வழங்க முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் எனவே வேறுபட்ட மதிப்பீடுகள் நடைமுறையில் நிலைமை வேறுபட்டிருக்கலாம் ஆனால் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல்களின்படி ஒற்றை நிறுவனத்திற்கு 25 க்கும் அதிகமான வங்கி நிதியை மூலதன நிதியாக வழங்க முடியாது வங்கியின் மூலதன நிதியில் 25 வரை ஒற்றை நிறுவனத்திற்கு வழங்கலாம் ஆனால் அதற்குமேல் வழங்க முடியாது வங்கியின் மூலதன நிதி என்ன என்றால் மறுமதிப்பீட்டு இருப்பைக் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் ஈக்விட்டி மூலதனம் மற்றும் தக்க வைத்திருக்கும் வருவாயைக் சேர்த்து கொள்வதாகும் எனவே இதன் பொருள் ஈக்விட்டி மூலதனம் தக்க வருவாய் மற்றும் இலவச இருப்பு என அழைக்கலாம் என்று நான் கூறுவேன் இது பங்கு மூலதனம் இலவச இருப்புக்கள் வங்கியின் மூலதன நிதி மற்றும் அந்த அதிகபட்சத்தில் 25 ஒற்றை நிறுவனத்திற்கு பணி மூலதன நிதி வழங்க பயன்படுத்தப்படலாம் அந்த விஷயத்தில் அது ஒரு குழுவாக இருந்தால் அதிகபட்ச வரம்பு மீண்டும் வங்கியின் மூலதன நிதியில் 50 ஆகும் இது பங்கு மூலதனம் மற்றும் அனைத்து 3 இருப்புக்களும் கூட்டுத் தொகை ஆகும் ஆனால் பொதுவாக இந்திய சூழ்நிலையில் வங்கிகளின் ஒன்றுக்கு மேல் அல்லது ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்கு அவர்களின் மூலதன நிதியில் 10 க்கும் அதிகமாக கொடுப்பது இல்லை அதுவும் ஒரு தொழிலில் வெவ்வேறு எண்ணிக்கையிலான நிறுவனங்களுக்கு பிரிக்கப்பட்டுள்ளது எனவே வங்கிகள் எந்தவொரு நிறுவனத்திற்கும் கடன் கொடுக்க வரைமுறை இல்லாது கடன் கொடுக்க முனைவதில்லை மாறாக அவர்களின் அணுகுமுறை பல நிறுவனங்கள் மற்றும் தொழில்களையும் உள்ளடக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது பல சிறிய நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு உதவுவதோடு அவற்றின் மூலதனத் தேவைகளைப் பூர்த்தி செய்வதிலும் அக்கறை கொண்டுள்ளது கடைசியாக முன்னுரிமைத் துறைக்கு கடன் கொடுப்பது குறைக்கப்பட மாட்டாது முன்னுரிமைத் துறை என்பது ஒரு சிறிய அளவிலான தொழில்கள் குடிசை தொழில்கள் மற்றும் மிகச் சிறிய தொழில்கள் ஆகவே ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தல்களின்படி வங்கிகளிடம் கிடைக்கும் மொத்த மூலதன நிதிகளில் 40 விவசாயத் துறை உட்பட முன்னுரிமைத் துறைக்குச் செல்ல வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளும் உள்ளன வேளாண்மை மற்றும் சிறிய குடிசைத் தொழில்கள் ஒரு முன்னுரிமைத் துறையாகும் அங்கு வேலைவாய்ப்பை அதிக அளவில் உருவாக்குகின்றன ஆனால் அவர்கள் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிப்பது இல்லை அதிக வேலைவாய்ப்பு மற்றும் தன்னிறைவு கொள்கைகளை மட்டும் கொண்டிருக்கின்ற எனவே அவை சிறிய அளவிலான குடிசை மற்றும் சிறிய துறை மற்றும் விவசாயத் துறையைச் சேர்ந்தவை என்பதால் அவை முன்னுரிமை துறையாக கருதப்படுகின்றன அதுமட்டுமல்லாமல் இந்திய வங்கித் துறையில் கிடைக்கும் மொத்த மூலதன நிதிகளில் 40 முன்னுரிமைத் துறைக்குச் செல்ல வேண்டும் அல்லது பயன்படுத்தப்படுகின்றது என்று அர்த்தம் நான் முன்பே உங்களிடம் கூறி இருந்தேன் இந்த நிதியானது சிறிய நிறுவனங்களிடமிருந்து சந்தையில் இருக்கக் கூடிய பெரிய நிறுவனங்களுக்கு மறைமுகமாக செல்கின்றது என்று இதைத்தான் பிரபல நரசிம்மன் கமிட்டி இன்று வரை அரசாங்க அரசாங்கத்திடம் 40 பதிலாக 10 ஆக இந்த நிதியை குறைக்க வேண்டும் என்று பரிந்துரை களை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் எதுவும் நடக்கவில்லை இது வங்கிகளுக்கு ஒரு வழிகாட்டுதலாகும் இது மொத்த மூலதன நிதியிலிருந்து முன்னுரிமைத் துறைக்கு கிடைக்கிறதுஎன்று கூறலாம் அல்லது இந்தியாவில் உள்ள உற்பத்தித் துறை தொழிற்சாலைகள் அல்லது இந்தியாவில் உள்ள உற்பத்தித் துறை நிறுவனங்கள் ஆகியவற்றை 40 முன்னுரிமைத் துறைக்குச் சென்று கொண்டிருக்கிறது எனவே இது வரம்புகளின் படி நடைமுறையில் வங்கிகளுக்கான வழிகாட்டுதல்கள் நிதிகளின் ஒப்பீட்டு பயன்பாட்டை மட்டும் வங்கிகள் பார்க்கின்றன வங்கி நிதி கிடைப்பதைப் பொறுத்தவரை வெவ்வேறு பிரிவுகளுக்கு நிதியை வழங்குவதுஅவற்றின் தேவைகளைப் வங்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது இருப்பினும் சுருக்கமாகச் சொன்னால் இந்தியாவில் பணி மூலதன நிதியை வழங்குவதற்கான மிகவும் பிரபலமான ஆதாரமாக வங்கி நிதி உள்ளது ஆனால் மற்ற 7 ஆதாரங்கள் நம்மிடம் உள்ளது ஆனாலும் இன்றும் கூட அந்த ஆதாரங்கள் இருந்தபோதிலும் வங்கி நிதி மிகவும் பிரபலமான ஆதாரமாக கருதப்படுகிறது இது குறுகிய கால உற்பத்தித் துறை செயல்பாட்டு மூலதனத் தேவைகளை பூர்த்தி செய்ய 80 முதல் 90 நிதி வழங்குகிறது மற்ற ஆதாரங்கள் உள்ளன ஆனால் அவை பெரிய அளவில் பயன்படுத்தப்படவில்லை எனவே இந்தியாவில் உற்பத்தித் துறைக்கு மூலதன நிதி வழங்குவதற்கான பிற முக்கிய ஆதாரங்கள் யாவை நம் நாட்டில் உற்பத்தித் துறையில் மற்ற முக்கியமான ஆதாரங்கள் வேறு என்னென்ன ஆதாரங்கள் உள்ளன என்பதை அடுத்த வகுப்பில் நான் உங்களுடன் கலந்துரையாடுவேன் மிக்க நன்றி